காலை வணக்கம் இப்பொழுது மற்ற செலவு மதிப்பீட்டு நுட்பத்தை எடுத்துக்கொள்வோம் முந்தைய வகுப்பில் அடிப்படை கோகோமோ மாதிரி பற்றி விவாதித்தோம் இப்பொழுது மற்ற இரண்டு வகையான கோகோமோவைப் பற்றி விவாதிப்போம் அவை இடைநிலை கோகோமோ மற்றும் முழுமையான கோகோமோ ஆகும் அடிப்படை கோகோமோவில் பெரிய குறைபாடுகள் உள்ளன என்பதைப் பார்க்கலாம் அடிப்படை கோகோமோ மாதிரி எஃபர்ட் மற்றும் உருவாக்கப்படும் நேரம் அவை உற்பத்திப் பொருள் அளவை மட்டுமே சார்ந்துள்ளது என்று கருதுகிறது இருப்பினும் நவீன ப்ராஜெக்ட் மேம்பாடுகளில் எஃபர்ட் உருவாக்கப்படும் நேரம் நம்பகத்தன்மை போன்ற பல அளவுருக்களை காணலாம் உற்பத்திப் பொருள் மிகவும் நம்பகமானதாக இருப்பது தேவையாக இருக்கலாம் நீங்கள் நவீனமாக கிடைக்கக்கூடிய பல case கருவிகளைப் பயன்படுத்துகிறீர்கள் அல்லது சில நவீன நிரலாக்கங்கள் டெவலப்பர்களுக்கு நிச்சயமாக வழக்கமான எஃபர்ட் களைக் குறைக்கின்றன மேலும் கையாள வேண்டிய தரவின் அளவு மிகப் பெரியது எனவே இந்த தேவைகள் அல்லது இந்த அளவுருக்கள் எஃபர்ட் மற்றும் உருவாக்கப்படும் நேரத்தை பாதிக்கலாம் எனவே இவற்றை கோகோமோ மாதிரியில் கவனிக்க வேண்டும் எனவே இந்த சிக்கல்களைக் கருத்தில் கொள்வதற்காக அடிப்படை கோகோமோ மாதிரி மேம்படுத்தப்பட்டுள்ளது எனவே புதிய கோகோமோ மாதிரியை நாம் இடைநிலை மாதிரி என்று அழைக்கிறோம் எனவே துல்லியமான மதிப்பீட்டிற்காகவும் இது போன்ற அனைத்து நவீன தொடர்புடைய அளவுருக்களின் விளைவைக் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே ஒரு புதிய கோகோமோ மாதிரி கொஞ்சம் மேம்பட்ட கோகோமோ மாதிரி மேலும் முன்மொழியப்பட்ட இது இடைநிலை கோகோமோ என அழைக்கப்படுகிறது இது தொடர்புடைய அளவுருக்கள் அனைத்தும் தீர்க்கப்பட்டுள்ளன என்ற உண்மையை இடைநிலை கோகோமோ மாதிரி அங்கீகரிக்கிறது எனவே முதலில் ஆரம்ப மதிப்பீட்டைச் செய்ய வேண்டும் பின்னர் இடைநிலை கோகோமோ 15 செலவு இயக்கிகளின் தொகுப்பைப் பயன்படுத்தி அடிப்படை கோகோமோவால் பெறப்பட்ட ஆரம்ப மதிப்பீட்டைச் செம்மைப்படுத்துகிறது எனவே முதலில் கோகோமோவைப் பயன்படுத்தி ஆரம்ப மதிப்பீட்டைத் தயாரிக்க வேண்டும் பின்னர் இந்த ஆரம்ப மதிப்பீட்டை அவை 15 செலவு இயக்கிகள் அல்லது பெருக்கிகளின் தொகுப்பைப் பயன்படுத்தி செம்மைப்படுத்த முடியும் இப்போது இடைநிலை கோகோமோவுக்கு பொருந்தக்கூடிய 15 செலவு இயக்கிகள் என்னவாக இருக்கும் என்பதைப் பார்ப்போம் எனவே 15 செலவு இயக்கிகள் பட்டியலுக்குச் செல்வதற்கு முன் ஒரு எடுத்துக்காட்டு எடுக்கப்பட்டது இந்த செலவு இயக்கிகள் அல்லது இவை என்ன பெருக்கிகள் எஃபர்ட் அல்லது செலவை எவை பாதிக்கின்றன என்பதை பார்ப்போம் உதாரணமாக பாரம்பரிய நிரலாக்க நடைமுறைகளைப் பயன்படுத்துவதை விட நவீன நிரலாக்க நடைமுறைகளை யாராவது பயன்படுத்துகிறார்கள் என்றால் நிச்சயமாக தேவையான எஃபர்ட் குறைவாகவே இருக்கும் எனவே அடிப்படை கோகோமோவால் பெறப்பட்ட ஆரம்ப மதிப்பீடுகள் கீழ்நோக்கி அளவிட வேண்டும் இதேபோல் நீங்கள் ஒரு ரியல் டைம் சிஸ்டம் ரியல் டைம் பயன்பாடு உருவாக்கி வருகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் அதற்கான கடுமையான நம்பகத்தன்மை தேவைப்படுகிறது அது தோல்வியடையக்கூடாது மற்றும் எந்த தாமதமும் இருக்கக்கூடாது அவை காலக்கெடுவை பூர்த்தி செய்யக்கூடாது எனவே உற்பத்திப் பொருளில் பல நம்பகத்தன்மையான தேவைகள் உள்ளன பின்னர் என்ன நடக்கும் நாம் அதிக எஃபர்ட் எடுக்க வேண்டும் இதன் அர்த்தம் என்னவென்றால் நம்முடைய உற்பத்திப் பொருளின் ஆரம்ப மதிப்பீடு எதைப் பெற்றுள்ளீர்கள் என்பது மேல்நோக்கி அளவிடப்படுகிறது எனவே இந்த வழியில் மற்ற அளவுருக்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகின்றன மற்றும் மதிப்பீடு அல்லது எஃபர்ட் மற்றும் செலவின் ஆரம்ப மதிப்பீடுகளை பரிசீலிக்கலாம் எனவே நான் முன்பு சொன்னபடி இடைநிலை கோகோமோ செலவு பெருக்கிகள் அல்லது செலவு இயக்கிகள் ஆசிய 15 ஐப் பயன்படுத்துகிறது பின்னர் வெவ்வேறு அளவுருக்களை ஒன்று முதல் மூன்று வரை மதிப்பிட வேண்டும் எனவே இந்த வெவ்வேறு அளவுருக்கள் செய்ய வேண்டியதை இந்த மதிப்பீடுகளைப் பொறுத்து ஒன்று முதல் மூன்று வரை மதிப்பிடலாம் பின்னர் செலவு இயக்கி மதிப்புகளை பெருக்க வேண்டும் எனவே அனைத்து 15 செலவு இயக்கிகளையும் காணலாம் அல்லது இந்த அளவுருக்கள் ஒவ்வொரு சிஸ்டத்திற்கும் பொருந்தாது அவை 1 2 அல்லது 10 ஆக இருக்கலாம் உங்கள் ப்ராஜெக்டிற்கு எந்த அளவுருக்கள் எந்த செலவு இயக்கிகள் தேவைப்படும் என்பது தெரிந்திருக்க வேண்டும் உங்களுக்குத் தெரிந்தவை ப்ராஜெக்ட்டுக்கு ஒன்று முதல் மூன்று அளவைப் பயன்படுத்தி அவற்றைக் கண்டுபிடிக்கவும் அல்லது மதிப்பிடவும் இந்த செலவு இயக்கிகளின் மதிப்புகள் செலவு இயக்கிகளின் அடிப்படை கோகோமோவைப் பயன்படுத்தி பெறப்படும் மதிப்பீட்டைக் கொண்டு பெருக்கவும் எனவே உற்பத்திப் பொருள் இந்த பெருக்கத்தின் விளைவாக இன்னும் துல்லியமான மதிப்பீட்டை வழங்கும் எனவே இதுவே இடைநிலை கோகோமோவின் நோக்கம் மதிப்பீடு ஒன்று முதல் மூன்று வரை செய்யப்பட வேண்டும் என்று நான் இங்கே கூறினாலும் சில சந்தர்ப்பங்களில் அளவுருக்களின் மதிப்பு அல்லது செலவு இயக்கிகள் 1 க்கும் குறைவாக இருக்கலாம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் எடுத்துக்காட்டாக நீங்கள் பாரம்பரிய நிரலாக்க நடைமுறைகளைப் பயன்படுத்துவதற்குப் பதிலாக நவீன நிரலாக்க நடைமுறைகளைப் பயன்படுத்தும் போது தேவைப்படும் இந்த எஃபர்ட் மிகவும் குறைவாக இருக்கும் குறைவானது என்றால் கீழ்நோக்கி அளவிட வேண்டும் எனவே சில விஷயத்தில் செலவு இயக்கியின் மதிப்பு 1 க்கும் குறைவாக இருக்கும் 0 9 ஆக இருக்கலாம் அதை நான் உங்களுக்கு அட்டவணையில் தருகிறேன் அவைகள் இந்த செலவு இயக்கிகளுக்கு சரியான மடிப்புகளாக இருக்கும் எனவே இந்த இடைநிலை கோகோமோ எவ்வாறு முன்னேறுகிறது என்பதைப் பார்ப்போம் அடிப்படை கோகோமோவைப் பயன்படுத்தி தொடக்க கோகோமோவை ஆரம்ப மதிப்பீடாக எடுத்துக்கொள்கிறது உங்கள் ப்ராஜெக்ட்டிற்கான செலவு மற்றும் உற்பத்தி நேரத்தை பாதிக்கும் பண்புக்கூறுகள் எவை என்பதை அடையாளம் காணலாம் அவையாவன பணியாளர்கள் பண்புக்கூறுகள் தயாரிப்பு பண்புக்கூறுகள் கணினி பண்புக்கூறுகள் மற்றும் திட்ட பண்புக்கூறுகள் போன்றவை ஆகும் எனவே அந்த 15 பண்புகளும் இந்த நான்கு வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன எனவே இந்த பண்புக்கூறுகள் உற்பத்திப் பொருள் செலவு மற்றும் உருவாக்கப்படும் நேரத்தை பாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாம் என்ன செய்ய வேண்டும் அடிப்படை செலவை அடிப்படை கோகோமோவால் நாம் பெற்ற செலவுடன் பெருக்க வேண்டும் இந்த அடிப்படை செலவை பண்புக்கூறு பெருக்கிகள் அல்லது செலவு பெருக்கிகள் மூலம் பெருக்குவதன் மூலம் ஆரம்ப அடிப்படை செலவை அதிகரிக்கவோ குறைக்கவோ செய்யலாம் இப்பொழுது 15 பண்புக்கூறுகள் நான்கு வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன அதாவது பணியாளர்களின் பண்புக்கூறுகள் உற்பத்திப் பொருள் பண்புக்கூறுகள் மற்றும் பிற இரண்டு வகைகள் உள்ளன என்று ஏற்கனவே நான் கூறியுள்ள அடிப்படை பண்புக்கூறுகள் என்னவென்று பார்ப்போம் அந்த நான்கு பண்புக்கூறுகள் பற்றி பார்க்கலாம் நான்கு பண்புக்கூறுகள் உற்பத்திப் பொருள் பண்புக்கூறு ப்ராஜெக்ட் பண்புக்கூறு பணியாளர்கள் பண்புக்கூறு மற்றும் கணினி பண்புக்கூறுகள் ஆகும் எனவே இந்த வெவ்வேறு வரிசைகளின் கீழ் அந்த 15 பண்புகளையும் பார்ப்போம் பணியாளர் பண்புகளின் கீழ் ஆய்வாளர் திறன் கற்பனையான இயந்திர அனுபவம் புரோகிராமர் திறன் நிரலாக்க மொழி அனுபவம் மற்றும் பயன்பாட்டு அனுபவம் ஆகிய பண்புக்கூறுகள் ப்ராஜெக்ட்டில் பணிபுரியும் பணியாளர்களுடன் தொடர்புடைய நபர்களின் பண்புகளின் கீழ் வருகின்றன என்பதை காணலாம் எனவே இந்த பண்புக்கூறுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய குறியீடுகள் ஆய்வாளர் திறனைப் போல ACAP என்ற குறியீட்டைப் பயன்படுத்தலாம் எனவே தயாரிப்பு பண்புகளுக்கு பின்வருவன தேவை அவையாவன நம்பகத்தன்மை தேவை தரவுத்தள அளவு தயாரிப்பு சிக்கல் இவை நாம் உருவாக்கும் தயாரிப்பு தொடர்பான பண்புகளாகும் பின்னர் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய கணினி பண்புக்கூறுகள் என்பன செயல்படுத்தும் நேரக் கட்டுப்பாடுகள் சேமிப்பகக் கட்டுப்பாடுகள் கற்பனையான நினைவக நிலையற்ற தன்மை கணினி சுழற்சி நேரம் ஆகிய காரணிகள் தயாரிப்புகளின் எஃபர்ட் மற்றும் செலவை பாதிக்கலாம் இறுதியாக ப்ராஜெக்ட் பண்புக்கூறுகள் அல்லது சுற்றுச்சூழல் பண்புகளை கருத்தில் கொள்ள வேண்டும் ப்ராஜெக்ட் பண்புக்கூறுகள் சுற்றுச்சூழல் பண்புக்கூறுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன எனவே நீங்கள் பயன்படுத்தும் நவீன நிரலாக்க நடைமுறைகள் என்ன மென்பொருள் மறுசீரமைப்பு மறுபயன்பாடு நேர்மாற் பொறியியல் முதலியன அல்லது பொருள் சார்ந்த நிரலாக்கத்தைப் பயன்படுத்துகிறீர்களா இதைப் போன்ற அனைத்து நவீன நிரலாக்க நடைமுறைகள் எஃபர்ட்டையும் செலவையும் மிகக் குறைவாக செய்கின்றன நாம் கைமுறையாக ஏதாவது செய்தால் என்ன வகையான மென்பொருள் கருவிகள் தானியங்கு மென்பொருள் கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் சில கருவிகள் பயன்படுத்தப்பட்டால் வெளிப்படையாக தேவையான எஃபர்ட் குறைவாக இருக்கும் இதேபோல் தேவையான வளர்ச்சி அட்டவணை எனவே தேவையான அட்டவணை என்ன இது மிகவும் இறுக்கமான அட்டவணை அல்லது இது நெகிழ்வான அட்டவணை என்றாலும் இது எஃபர்ட் மற்றும் செலவையும் பாதிக்கும் எனவே எஃபர்ட் மற்றும் செலவு குறித்த துல்லியமான மதிப்பீட்டைப் பெற நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய 15 பண்புக்கூறுகள் இவை எனவே நான் ஏற்கனவே உங்களுக்குச் சொன்னது போல கோகோமோ எஃபர்ட் பெருக்கிகள் செலவு இயக்கிகள் என்றும் அழைக்கப்படுகின்றன எனவே 15 பண்புக்கூறுகளில் ஒவ்வொன்றும் ஒரு மதிப்பீட்டைப் பெறுகின்றன 15 பண்புகளில் ஒவ்வொன்றும் ஒரு ஆறு புள்ளி மதிப்பீட்டை பெறுகின்றன அதாவது ஆறு புள்ளி அளவைப் பயன்படுத்துவோம் அது மிகக் குறைந்த முதல் கூடுதல் உயரம் வரை இருக்கும் நான் இதன் முக்கியத்துவம் மற்றும் மதிப்பை காண்பிக்கிறேன் எனவே முக்கியத்துவம் என்னவென்று நாம் பார்க்கலாம் முக்கியத்துவம் மிகக் குறைவாகவோ அல்லது குறைவாகவோ அல்லது நடுத்தரமாகவோ அல்லது உயர் அல்லது கூடுதல் அதிகமாகவோ பயன்படுத்தப்படலாம் எனவே இந்த வெவ்வேறு வகைகளுக்கு மிகக் குறைந்த முதல் கூடுதல் உயர் வரையிலான வித்தியாசம் மிகக்குறைந்த முதல் கூடுதல் உயரம் வரை மதிப்புகளை ஒன்று முதல் மூன்று அல்லது எந்த புள்ளிகளிலும் பயன்படுத்தலாம் இந்த மதிப்புகளுக்கான அட்டவணையை நான் உங்களுக்கு தருகிறேன் எனவே உங்கள் தயாரிப்புகளை எந்தப் பண்புக்கூறுகள் பாதிக்கின்றன என்பதைக் கண்டறிந்த பிறகு அதை மிகக் குறைவானதா அல்லது உயர்ந்ததா என வகைப்படுத்தலாம் என்பதைப்பார்க்கலாம் பின்னர் அட்டவணையில் இருந்து தொடர்புடைய மதிப்பைக் கண்டு பிடிக்கலாம் அடுத்த ஸ்லைடில் அட்டவணையைக் காண்பிப்பேன் பின்னர் இதுபோன்ற அனைத்து உற்பத்திப் பொருள்களின் எஃபர்ட் பெருக்கிகளை கண்டுபிடிக்க வேண்டும் மேலும் இந்த பெருக்கல் நீங்கள் EAF என அழைக்கப்படும் அல்லது எஃபர்ட் சரி செய்தல் காரணி என அழைக்கப்படும் என்ற வார்த்தையை உங்களுக்கு வழங்குகிறோம் இந்த எஃபர்ட் சரிசெய்தல் காரணி 0 9 முதல் 1 4 வரை இருக்கலாம் பின்னர் நாம் என்ன செய்ய வேண்டும் அடிப்படை கோகோமோவைப் பயன்படுத்துவதன் மூலம் அடிப்படை ஆரம்ப மதிப்பீட்டை நாம் ஏற்கனவே கண்டுபிடித்துள்ளோம் இந்த EAF அல்லது எஃபர்ட் சரிசெய்தல் காரணியை அடிப்படை கோகோமோ மூலம் பெறப்பட்ட அடிப்படை ஆரம்ப மதிப்பீட்டில் பெருக்கினால் இது உங்களுக்கு சுத்திகரிக்கப்பட்டஎஃபர்ட் ஐ வழங்கும் அல்லது இது எஃபர்ட்டுக்கு மிகவும் துல்லியமான மதிப்பீடாக இருக்கும் நான் ஏற்கனவே உங்களுக்குச் சொல்லியபடி இவை 15 செலவு இயக்கிகள் என்பதைப் பாருங்கள் ஆறு புள்ளிகள் மதிப்பீடு என்பது மிகக் குறைவு அவை குறைந்த பெயரளவு உயர்ந்த மற்றும் மிக உயர்ந்தது ஆகும் எனவே 1 2 3 4 5 பின்னர் இங்கே ஆறு எழுதப்பட்டுள்ளது எனவே இது உண்மையில் ஐந்து ஆக இருக்க வேண்டும் தயவுசெய்து அதை சரிசெய்யவும் ஐந்து புள்ளிகள் அளவிலான மதிப்பீட்டில் சிறப்பாக இருக்கும் இங்கே அது ஐந்து என மதிப்பீடு காட்டப்படுகின்றன எனவே தேவையான நம்பகத்தன்மை மிகவும் குறைவாக இருக்கும்போது 0 7 க்கு சமம் தேவையான நம்பகத்தன்மை மிக அதிகமாக இருக்கும்போது அது 1 40 ஆக இருக்கும் சில சந்தர்ப்பங்களில் மதிப்பு 1 ஐ விடக் குறைவாக இருக்கும் எடுத்துக்காட்டாக உற்பத்திப் பொருள் சிக்கலானது மிகக் குறைவாக இருந்தால் நீங்கள் 0 70 ஐ ஒதுக்கலாம் இந்த எடுத்துக்காட்டு நவீன நிரலாக்க நடைமுறைகளை பயன்படுத்தினால் மேலும் அது மிக அதிகமாக இருந்தால் பின்னர் 1 க்கும் குறைவாக இருக்கும் அல்லது 0 91 அது மிக அதிகமாக இருந்தால் 0 இயக்கிகளால் செலவுகளின் சராசரி மதிப்புகள் பெயரளவு மதிப்புகள் ஆகும் பெயரளவு மதிப்புகள் அனைத்தும் ஒன்றாக இருக்கும் மேலும் அடிப்படையில் அது அதிகமாக இருந்தால் அது 1 க்கும் அதிகமாக இருக்கும் பொதுவாக இங்கே சிலவற்றிற்கு என்ன நடக்கிறது என்பது ஆய்வாளர் திறன் முதலியன போன்ற சில அளவுருக்கள் இது மிகக் குறைவாக இருந்தால் அது 1 ஐ விட அதிகமாக இருக்கும் எனவே இந்த வழியில் செலவு இயக்கிகளின் இந்த மதிப்புகளைப் பயன்படுத்தி சுத்திகரிக்கப்பட்ட மதிப்பீட்டைப் பெறலாம் எனவே இந்த இடைநிலை எஃபர்ட் க்கான சமன்பாடு என்ன என்பதைப் பார்ப்போம் இது எஃபர்ட் ஐ கணக்கிடுவதற்கோ அல்லது மதிப்பிடுவதற்கோ இடைநிலை மாதிரி ஆகும் எனவே எஃபர்ட் சமன்பாட்டை பின்வருமாறு கூறலாம் எனவே C அடிப்படை கோகோமோவுடன் கிட்டத்தட்ட ஒத்திருக்கிறது இங்கு EAF மட்டுமே சேர்க்கப்பட்டுள்ளது எனவே EAF என்பது சரிசெய்தல் காரணி EAF என்பது எஃபர்ட் சரிசெய்தல் காரணி என்பதை நாம் காணலாம் இது ஒவ்வொரு உற்பத்திப் பொருளுக்கானது எஃபர்ட் பெருக்கிகள் எனக் கருதப்படுவது உங்கள் உற்பத்திப் பொருளுக்கு தொடர்புடைய செலவு இயக்கி மதிப்பீடு C என்பது வளர்ச்சி பயன்முறையின் அடிப்படையில் ஒரு மாறிலி என நாம் ஏற்கனவே பார்த்தோம் மூன்று மேம்பாட்டு முறைகள் உள்ளன அவை ஆர்கானிக் அரையாக பிரிக்கப்பட்டதாக மற்றும் எம்பெடெட் மற்றும் முந்தைய விரிவுரையில் நாம் ஏற்கனவே பயன்படுத்திய அதே மதிப்புகள் உள்ளன எனவே ஆர்கானிக் க்கு இது 3 2 அரையாக பிரிக்கப்பட்டதற்கு இது 3 0 மற்றும் எம்பெடெட் க்கு இது 2 8 ஆகும் எனவே அளவு 1000 டெலிவரி சோர்ஸ் இன்ஸ்டிரக்ஷன் க்கு சமம் அல்லது KDSI மற்றும் கொடுக்கப்பட்ட பயன்முறையில் k ஒரு நிலையானது எனவே இந்த வழியில் நீங்கள் இந்த இடைநிலையைப் பயன்படுத்தி எஃபர்ட் ஐ மதிப்பிடலாம் இந்த இடைநிலை கோகோமோ மாதிரியைப் பயன்படுத்தி இந்த சமன்பாட்டைப் பயன்படுத்தி எஃபர்ட் ஐ மதிப்பிடலாம் எனவே இதேபோல் நீங்கள் வளர்ச்சியின் நேரத்தையும் கணக்கிடலாம் EAF ஐப் பயன்படுத்தி இந்த சமன்பாட்டைப் பயன்படுத்துவதன் மூலம் பெறும் எஃபர்ட் ஐ கணக்கிடலாம் எனவே இந்த எஃபர்ட்டை முந்தைய கோகோமோவுக்கு ஏற்கனவே விவாதித்த முந்தைய சமன்பாட்டில் பயன்படுத்தலாம் அபிவிருத்தி நேரக் கணக்கீடு அடிப்படை கோகோமோவைப் போலவே எஃபர்ட் பயன்படுத்தப்படுகிறது அதாவது பெயரளவு உருவாக்கப்படும் நேரம் என்பது இந்த எஃபர்ட் எஃபர்ட் சரிசெய்தல் காரணியைப் பெருக்கி நீங்கள் பெற்ற எஃபர்ட் எனவே இது நீங்கள் சுத்திகரிக்கப்பட்ட எஃபர்ட் என்று சொல்லலாம் அல்லது வளர்ச்சி நேரத்தை இது நீங்கள் இங்கு வைக்கக்கூடிய மதிப்பிடப்பட்ட திருத்தப்பட்ட எஃபர்ட் ஐ இது உங்களுக்கு வழங்கும் இங்கே 2 5 என்பது அனைத்து முறைகளுக்கும் ஒரு நிலையானது ஆர்கானிக் அரை பிரிக்கப்பட்ட அல்லது எம்பெடெட் ஆக இருக்கலாம் இந்த அடுக்கு நீங்கள் பயன்படுத்தும் பயன்முறையை அடிப்படையாகக் கொண்டது ஆர்கானிக் முறைகளுக்கு இது 0 38 ஆர்கானிக் பொருட்களுக்கு இது 0 38 அரை பிரிக்கப்பட்ட தயாரிப்புகளுக்கு இது 0 35 எம்பெடெட் தயாரிப்புகளுக்கு அடுக்கு மதிப்பு 0 32 ஆகும் எனவே இந்த இரண்டு சூத்திரங்களைப் பயன்படுத்துவதன் மூலம் EAF உடன் பெருக்கப்படும் எஃபர்ட் க்கு பெயரளவு வளர்ச்சி நேரம் இடைநிலை கோகோமோ மாதிரியைப் பயன்படுத்துவதன் மூலம் செலவு மற்றும் எஃபர்ட்டின் மதிப்பை மதிப்பிடலாம் இப்பொழுது இந்த செலவு இயக்கிகள் அல்லது எஃபர்ட் பெருக்கிகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதைக் கருத்தில் கொள்வோம் எனவே எடுத்துக்காட்டு என்னவென்றால் எந்த ஆய்வாளர் திறனை நீங்கள் கருத்தில் கொள்கிறீர்களோ அந்த ஆய்வாளரின் திறன் மற்றும் எஃபர்ட் ஐ நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இது ஆய்வாளரின் திறனைப் பொறுத்து பார்க்கப்படுகிறது என நீங்கள் பார்க்க முடியும் இந்த திறனை நீங்கள் மிகக் குறைந்த அல்லது குறைந்த பெயரளவு உயர்ந்த அல்லது மிக உயர்ந்ததாக மதிப்பிடலாம் எனவே இது மிகவும் குறைவாக இருந்தால் நீங்கள் அதை 1 46 ஆகவும் குறைவாக 1 19 ஆகவும் அட்டவணையில் நீங்கள் காணலாம் இது ஆய்வாளர் திறன் ஆய்வாளர்களின் திறன் என்ன என்பதைப் பாருங்கள் ஆம் இது ஆய்வாளர் திறன் நீங்கள் ஆய்வாளர் திறனைக் காணலாம் ஆம் இங்கே ஆய்வாளர் திறன் குறைவாக இருந்தால் அது மிகக் குறைவு 1 46 குறைவாக இருந்தால் அது 1 19 அது பெயரளவு ஆக இருந்தால் 1 0 அது அதிகமாக இருந்தால் 0 86 ல் குறைக்கும் மீண்டும் மிக அதிகமாக இருந்தால் அது 0 71 ல் குறைக்கும் எனவே இது போன்ற மதிப்புகளை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் எனவே நாம் ஏற்கனவே அட்டவணையில் காட்டியுள்ள பெருக்கிகளின் மதிப்புகளைக் கண்டறியவும் இப்போது எஃபர்ட் இன் ஆரம்ப மதிப்பீடு 32 6 என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆய்வாளர் மிக உயர்ந்த திறனைக் கொண்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆய்வாளர் திறன் அதிகமாக உள்ளது ஆய்வாளர் திறன் அதிகமாக உள்ளது என்று ஆய்வாளர் கருதுகிறார் அதாவது மதிப்பு 0 80 மல்டி இதில் ஒரு செலவு இயக்கி மட்டுமே உள்ளது பெருக்கி எங்கே எனவே எஃபர்ட் சரிசெய்தல் காரணியின் மதிப்பு 0 80 ஆகும் எனவே இந்த எஃபர்ட் சரிசெய்தல் காரணியின் மதிப்பு 32 6 உடன் பெருக்கப்படும் எனவே இது உங்களுக்கு சுமார் 26 8 ஊழியர்களின் மாதங்களை வழங்கும் எனவே இந்த வழியில் நாம் சரிசெய்யப்பட்ட பெயரளவு மதிப்பீட்டைப் பெறுகிறோம் அல்லது முயற்சிக்கான பெயரளவு மதிப்பீட்டை சரிசெய்கிறோம் எனவே சுத்திகரிக்கப்பட்ட எஃபர்ட் அல்லது சரிசெய்யப்பட்ட எஃபர்ட் என்பது எஃபர்ட் சரிசெய்தல் காரணிகள் 0 80 ஐப் பயன்படுத்தி 26 8 ஊழியர்களின் மாதங்களாக இருக்கும் எனவே இந்த வழியில் செலவு பெருக்கிகளின் மதிப்புகளைப் பயன்படுத்தி எஃபர்ட்டின் சுத்திகரிக்கப்பட்ட மதிப்பீட்டின் சுத்திகரிக்கப்பட்ட மதிப்பைக் கண்டறியலாம் இப்பொழுது மற்றொரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் எனவே பின்வரும் சினாரியோ க்கான எஃபர்ட் காலம் பணியாளர் நிலை ஆகியவற்றை தீர்மானிக்கலாம் எனவே ஒரு பொருளின் அளவு 10000 LOC ஆக இருக்க வேண்டும் என்று நீங்கள் மதிப்பிட்டுள்ளீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இது பத்து KLOC க்கு சமம் இது சிறிய ப்ராஜெக்ட் ஆக இருந்தால் பழக்கமான வளர்ச்சி உள்ளது நீங்கள் அதை மதிப்பிடுகிறீர்கள் எதிர்பார்க்கிறீர்கள் அல்லது ஆய்வாளர் திறன் குறைவாக உள்ளது பயன்பாட்டு அனுபவமும் குறைவாக உள்ளது புரோகிராமர் திறன் அதிகமாக உள்ளது மற்றும் புரோகிராமர் அனுபவமும் அதிகமாக உள்ளது எனவே செலவு எஃபர்ட் முதலியவற்றைக் கண்டுபிடிக்க என்ன செய்ய விரும்புகிறோம் சிக்கலில் இருந்து பார்க்க இது தேவைப்படுகிறது 10 KLOC அளவுள்ள ஒரு ப்ராஜெக்ட்டை உருவாக்க தேவையானதை நீங்கள் காணலாம் ஒரு சிறிய ப்ராஜெக்ட் மற்றும் பழக்கமான வளர்ச்சி என்பதால் இது ஒரு ஆர்கானிக் மாதிரியாக கருதப்படலாம் எனவே நாம் எதைப் பயன்படுத்துவோம் முதலில் இந்த எஃபர்ட் ஐ பயன்படுத்தி அடிப்படை கோகோமோவைப் பயன்படுத்துவோம் எனவே அடிப்படை கோகோமோவை எடுத்துக் கொண்டால் இதன் C மதிப்பு 2 4 அளவு 10 இன் அடுக்கு எக்ஸ்பொனன்ட் ஆகும் அதிவேக மதிப்பு ஆர்கானிக் பொருட்களுக்கு 1 05 ஆக இருக்கும் இது தோராயமாக 20 26 9 நபர் மாதங்களாக இருக்கும் உருவாக்கப்பட்ட நேரம் 2 5 பெருக்கல் எஃபர்ட் அடுக்கு எக்ஸ்பொனன்ட் ஆர்கானிக் உற்பத்திக்கான அடுக்கு 0 38 ஆகும் எனவே தோராயமாக இது 8 7 மாதங்களைக் கொடுக்கும் எனவே சராசரி ஊழியர்கள் எவ்வளவு எஃபர்ட் ஐ உருவாக்கப்படும் நேரத்தால் வகுத்தால் இது சுமார் 3 பேருக்கு சமம் இப்போது நீங்கள் என்ன செய்வீர்கள் செலவு பெருக்கிகள் அல்லது செலவு இயக்கிகளைப் பயன்படுத்தி சுத்திகரிப்பு மதிப்பை நாம் பெற வேண்டும் இப்பொழுது பண்பு பெருக்கிகள் பின்வருமாறு இருக்கும் இந்த மதிப்புகள் நான் வழங்கிய அட்டவணையில் இருந்து பெறலாம் எனவே ஆய்வாளர் திறன் குறைவாக உள்ளது இது 1 15 என்று உங்களுக்குத் தெரியும் உங்களிடம் பயன்பாட்டு அனுபவம் உள்ளது இது 1 13 குறைவாக புரோகிராமர் திறனைக் காட்டுகிறது இது புரோகிராமர் திறனைக் காட்டுகிறது ஒருவேளை இங்கே பார்க்க வேண்டியிருக்கும் புரோகிராமர் திறனும் குறைவாக உள்ளது இங்கே புரோகிராமர் திறனும் இங்கே குறைவாக உள்ளது புரோகிராமர் திறன் குறைவாக உள்ளது மற்றும் இந்த மதிப்பு புரோகிராமரை எடுக்கக்கூடியது 1 17 மற்றும் குறைவாக இருக்கும் ஆனால் நிரலாக்க அனுபவம் அதிகம் எனவே மதிப்பு நிரலாக்க அனுபவம் அதிகமாக இருக்கும் இது 1 க்கும் குறைவாக இருக்கும் 0 95 என ஏற்கனவே அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே சரிசெய்தல் காரணி அந்த அனைத்து மதிப்புகளின் பெருக்கலாக இருக்கும் இது EAF எஃபர்ட் சரிசெய்தல் காரணியை 1 49 என உங்களுக்கு வழங்கும் எனவே புத்துயிர் எஃபர்ட் 26 9 என்ற அடிப்படை மதிப்பீடாக முடிக்கப்படும் EAF எஃபர்ட் சரிசெய்தல் காரணி 1 49 இது உங்களுக்கு 40 நபர் மாதங்களை வழங்கும் இப்பொழுது உருவாக்கப்பட்ட நேரம் என்னவாக இருக்கும் 5 பெருக்கல் 40 26 9 அல்ல திருத்தப்பட்ட மதிப்பு ஆர்கானிக் உற்பத்திக்கு 40 அடுக்கு எக்ஸ்பொனன்ட் இதன் மதிப்பு 0 38 ஆக இருக்கும் எனவே இது சுமார் 10 இப்பொழுது சராசரி ஊழியர்கள் செலவு பெருக்கிகளின் மதிப்புகளை கணக்கில் எடுத்துக்கொள்வதன் மூலம் சுத்திகரிக்கப்பட்ட மதிப்புகள் சராசரி ஊழியர்கள் இப்போது 40 பேர் தேவைப்படுவார்கள் எனில் அது சுமார் 4 பேருக்கு சமம் 3 9 தோராயமாக 4 நபர்கள் எனவே அடிப்படை மதிப்பீடுகளை இன்னும் துல்லியமாக செம்மைப்படுத்த செலவு இயக்கிகள் அல்லது பெருக்கிகளின் மதிப்புகளைப் பயன்படுத்தலாம் நாம் விரைவில் மற்றொரு உதாரணத்தை எடுக்கலாம் ஒரு விமான கட்டுப்பாட்டு அமைப்புக்கான ஒரு ப்ராஜெக்ட் ஐ நாம் உருவாக்க வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம் இது 319000 DSI உடன் எம்பெடெட் பயன்முறையில் முக்கியமானதாகும் நிச்சயமாக இது ஒரு விமான கட்டுப்பாட்டு அமைப்பு இது மிகவும் ஆபத்தான ப்ராஜெக்ட் எனவே இது எம்பெடெட் ஆக கருதப்படும் மிகவும் சிக்கலான ப்ராஜெக்ட் ஆகும் இது ஒரு வகை எம்பெடெட் தயாரிப்பு நம்பகத்தன்மை மிக அதிகமாக இருக்க வேண்டும் அது மிக அதிகமாக இருக்க வேண்டும் மற்றும் நம்பகத்தன்மைக்கு மிக உயர்ந்த மதிப்புகள் 1 40 கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இப்பொழுது நாம் எஃபர்ட் எவ்வளவு என்பதைக் கணக்கிடலாம் முதலில் நாம் கணக்கிட வேண்டிய அடிப்படை எஃபர்ட் அல்லது அடிப்படை கோகோமோவைப் பயன்படுத்தி ஆரம்ப மதிப்பீடு எனவே எம்பெடெட் மதிப்பு எம்பெடெட் வழக்கின் மதிப்பில் 1 40 C இன் அக்கறையான மதிப்பு 3 6 மற்றும் DSI 319 kilo LOC மற்றும் எம்பெடெட் பயன்முறையின் அதிவேக மதிப்பு 1 20 என வழங்கப்படுகிறது இது தோராயமாக 509 சதவீத மாதத்திற்கு சமம் நேரம் மீண்டும் முன்னோக்கி செல்லும் சூத்திரமாக இருக்கும் இது 38 4 மாதங்கள் மற்றும் சராசரி பணியாளர்கள் கால அளவு எவ்வளவு எஃபர்ட் க்கு சமமாக இருக்கும் எனவே தோராயமாக 133 பேர் வருவார்கள் இப்பொழுது நாம் செலவு இயக்கிகளைப் பயன்படுத்த வேண்டும் ஒரே ஒரு செலவு இயக்கி மட்டுமே வழங்கப்படுவதை நாம் காணலாம் ஒரே ஒரு பண்புக்கூறு மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இதை நாம் நேரடியாகப் பெருக்க வேண்டும் எனவே நாம் நிச்சயமாக நேரடியாகப் பெருக்க வேண்டும் நாம் ஏற்கனவே நேரடியாக இயக்கியுள்ளோம் நான் வருந்துகிறேன் ஏற்கனவே எஃபர்ட் ஐ கணக்கிடும்போது ஏற்கனவே என்ன செய்தேன் நம்பகத்தன்மையை கணக்கில் எடுத்துக்கொண்டேன் ஏனென்றால் அடிப்படை கோகோமோவின் படி நாம் இந்த அளவு பெற்றுக் கொள்கிறோம் 1 6 பெருக்கல் 319 அடுக்கு 1 நாம் இடைநிலை கோகோமோவைப் பயன்படுத்தினால் எஃபர்ட் சரிசெய்தல் காரணியின் மதிப்பை நாம் எடுக்க வேண்டும் ஒரே ஒரு செலவு இயக்கி மட்டுமே வழங்கப்படுவதால் நம்பகத்தன்மை என்பது மிக உயர்ந்த அளவு 1 40 க்கு சமம் எனவே நாம் இங்கு 1 40 ஐ 3 6 ஆல் பெருக்கினேன் எனவே 5093 சதவிகிதம் மாதத்தைப் பெறுவோம் இது எஃபர்ட் க்கான சுத்திகரிக்கப்பட்ட மதிப்பீடு இதேபோல் கால அளவை நாம் பயன்படுத்தலாம் சுத்திகரிக்கப்பட்ட எஃபர்ட் என்பது 5093 அடுக்கு 0 32 இது திருத்தப்பட்ட எஃபர்ட் இது திருத்தப்பட்ட காலத்தை வழங்கும் சராசரி பணியாளர்கள் இந்த திருத்தப்பட்ட எஃபர்ட் க்கு அல்லது நேரத்தின் சுத்திகரிக்கப்பட்ட எஃபர்ட் களுக்கு சமமாக இருக்கும் இது தோராயமாக 133 பேருக்கு சமம் இந்த வழியில் ஆரம்ப மதிப்பீடுகளின் மதிப்பைச் செம்மைப்படுத்த நாம் செலவு இயக்கிகளைப் பயன்படுத்தலாம் எனவே இதேபோல் விரைவாக நாம் மற்ற எடுத்துக்காட்டை எடுத்துக்கொள்வோம் மைக்ரோ கம்ப்யூட்டர் வன்பொருளில் எம்பெடெட் செய்யப்பட்ட மென்பொருள் அமைப்பை உருவாக்க வேண்டும் அடிப்படை கோகோமோ 45 நபர் மாத எஃபர்ட் தேவை என்று கணித்துள்ளது இங்கே நான்கு பண்புக்கூறுகள் தேவைப்படுகின்றன எனவே நாம் கண்டுபிடிக்க வேண்டிய நான்கு செலவு இயக்கிகள் ஒன்று நம்பகத்தன்மை சேமிப்பு நேரம் மற்றும் கருவி என மதிப்புகள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளன இந்த மதிப்புகள் அனைத்தும் எம்பெடெட் மென்பொருள் அமைப்புக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளன என்று வைத்துக்கொள்வோம் எனவே இடைநிலை கோகோமோ இப்பொழுது என்னவாக இருக்கும் என்று கணிக்க அல்லது மதிப்பிட முடியும் எனவே ஏற்கனவே அடிப்படை கோகோமோ 45 நபர்களுக்கு மாதங்களை அளிக்கிறது எனவே 45 எஃபர்ட் சரிசெய்தல் காரணியாக உள்ளது எஃபர்ட் சரிசெய்தல் காரணியை நாம் எவ்வாறு கண்டுபிடிப்பது செலவு இயக்கிகளின் மதிப்புகள் அனைத்தையும் பெருக்குவதன் மூலம் செலவு இயக்கிகளுக்கு மதிப்புகள் மாற்றியமைக்கப்படுகின்றன எனவே இது நமக்கு 76 நபர்களுக்கு மாதங்களை வழங்கும் எனவே ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு நபர் மாதத்திற்கு 50000 ரூபாய் செலுத்த வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள் எனவே இந்த எம்பெடெட் மென்பொருள் அமைப்பு தயாரிப்புகளை உருவாக்குவதற்கான மொத்த செலவு 76 முதல் 50000 வரை இருக்கும் இது 3800000 ரூபாய்க்கு சமமாக இருக்கும் எனவே இந்த வழியில் நாம் எம்பெடெட் மென்பொருளைப் பயன்படுத்தலாம் அடிப்படை மதிப்பீடுகளை மதிப்பிட அல்லது சுத்திகரிக்க இடைநிலை கோகோமோவைப் பயன்படுத்தலாம் எனவே இப்பொழுது அடிப்படை மற்றும் இடைநிலை கோகோமோ மாதிரியின் குறைபாடுகளைப் பற்றி விரைவாகப் பார்ப்போம் சிறந்த துல்லியத்திற்காக கோகோமோ ஒரு நிறுவன சூழலுக்கு அளவீடு செய்யப்பட வேண்டும் இது மிகவும் உணர்திறன் உடையது நாம் சிறிய மாற்றங்களைச் செய்தால் அளவுரு மாற்றத்திற்கு சிலவற்றைச் செய்தால் ஒரு நபரின் ஆண்டு வித்தியாசத்தில் சிறிய மாற்றங்கள் 10 KLOC ப்ராஜெக்ட் இல் எழக்கூடும் இது ஒரு பரந்த தூரிகை மாதிரியாகும் இது பல குறிப்பிடத்தக்க பிழைகளை உருவாக்க முடியும் இவை சில குறைபாடுகள் ஆகும் இதேபோல் இந்த நவீனத்தில் இன்றைய மென்பொருள் மறுபயன்பாடு என்ன என்பதை நாம் அறிந்திருப்பதால் பயன்பாட்டு உருவாக்கும் ப்ரோக்ராம் கள் உள்ளன பொருள் சார்ந்த அணுகுமுறை பயன்படுத்தப்படுகிறது மற்றும் மறுபயன்பாடு நேர்மாறாக பொறியியல் பயன்பாட்டு மொழிபெயர்ப்பு முதலியன பயன்பாட்டு பொறியியல் ஆகியவை உள்ளன எனவே அவற்றில் விரைவான வளர்ச்சி தேவைப்படுகின்றன இந்த அடிப்படை மற்றும் இடைநிலை கோகோமோ நவீன நடைமுறைகளை கருத்தில் கொள்ளவில்லை அடிப்படை மற்றும் இடைநிலை கோகோமோ மாதிரிகள் நவீன நிரலாக்க நடைமுறைகளை கருதுவதில்லை என்பது இவற்றின் சில குறைபாடுகள் எனவே மற்றொரு மாடலுக்கு செல்ல வேண்டிய அவசியம் உள்ளது எனவே இன்னொரு முக்கியமான குறைபாடு உள்ளது இது இரண்டு மாதிரிகள் என்று கூறுகிறது அடிப்படை மாதிரி மற்றும் இடைநிலை கோகோமோ மென்பொருள் தயாரிப்பை ஒரே மாதிரியான நிறுவனமாகக் கருதுகிறது மேலும் இது ஒரே வகையாக கூறுகளாக மட்டுமே கருதுகிறது இருப்பினும் மிகப் பெரிய சிஸ்டம்ஸ் பல சிறிய துணை சிஸ்டம்ஸ்களால் ஆனவை அதில் சில துணை சிஸ்டம்ஸ் ஆர்கானிக் நேர வகையாகக் கருதப்படலாம் சில துணை சிஸ்டம்ஸ் எம்பெடெட் வகையாக இருக்கலாம் சில துணை சிஸ்டம்ஸ் அரை பிரிக்கப்பட்ட வகையாக இருக்கலாம் சில சந்தர்ப்பங்களில் சில சிஸ்டம்களுக்கு அதிக நம்பகத்தன்மை தேவைப்படலாம் அல்லது அவற்றில் சிலவற்றில் மிகக் குறைந்த நம்பகத்தன்மை தேவைப்படலாம் எனவே அடிப்படை மற்றும் இடைநிலை கோகோமோ எல்லாவற்றையும் கையாள முடியாது ஏனென்றால் எல்லா துணைக் கூறுகளும் ஒரே மாதிரியாகக் கருதப்படுவதாக இது கருதுகிறது மேலும் மென்பொருள் தயாரிப்பு ஒரே விதமான நிறுவனமாகக் கருதப்படுகிறது அதனால்தான் கோகோமோவின் புதிய மேம்பட்ட மற்றொரு மாதிரி முழுமையான கோகோமோ அல்லது விரிவான கோகோமோ என அழைக்கப்படுகிறது இது அடிப்படை மற்றும் இடைநிலை கோகோமோவின் சில வரம்புகளை மீறுகிறது இது எப்படி வேலை செய்கிறது இங்கே ஒவ்வொரு துணை சிஸ்டமின் விலையும் முதலில் தனித்தனியாக அடிப்படை கோகோமோ அல்லது இடைநிலை கோகோமோ பயன்படுத்தி மதிப்பிடப்படுகிறது பின்னர் மொத்த செலவைப் பெற துணை சிஸ்டம்ஸ்களின் விலை கூட்டப்படுகிறது நான் ஏற்கனவே உங்களுக்குச் சொன்னது போல சில துணை சிஸ்டம்கள் ஆர்கானிக் ஆக இருக்கலாம் சில துணை சிஸ்டம்கள் அரை பிரிக்கப்பட்டதாக இருக்கலாம் சில துணை சிஸ்டம்கள் எம்பெடெட் ஆக இருக்கலாம் சில பொருளில் அவற்றின் நம்பகத்தன்மை மிக அதிகமாக இருக்கலாம் எனவே ஒவ்வொரு துணை சிஸ்டமின் விலையையும் தனித்தனியாக மதிப்பிட வேண்டும் பின்னர் மொத்த செலவைப் பெற அவை கூட்டப்படும் இது இறுதி மதிப்பீட்டில் பிழையின் விளிம்பைக் குறைக்கும் வெளிப்படையாக நாம் குறைவான பிழையைப் பெறுவோம் அல்லது இது இறுதி மதிப்பீட்டில் உள்ள பிழையின் விளிம்பைக் குறைக்கும் இப்பொழுது ஒரு சிறிய உதாரணத்தை விரைவாக எடுத்துக்கொள்வோம் நாடு முழுவதும் பல இடங்களில் அலுவலகங்களைக் கொண்ட ஒரு நிறுவனத்திற்காக ஒரு மேலாண்மை தகவல் சிஸ்டம் நாம் உருவாக்க வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம் எனவே இது மிகவும் சிக்கலான ப்ராஜெக்ட்டாக இருக்கும் இது ஒரே மாதிரியான ப்ராஜெக்ட் அல்ல இது பல்வேறு வகையான துணை சிஸ்டங்களை கொண்டுள்ளது ஒரு பகுதி தரவு தள பகுதியைக் கொண்டிருக்கலாம் அரை பிரிக்கப்பட்ட சிஸ்டமாக கருதலாம் ஒரு பகுதி கிராஃபிகல் யுசர் இன்டர்பேஸ் உருவாக்குவதை கொண்டிருக்கலாம் வெளிப்படையாக இது ஆர்கானிக் கூறு அல்லது ஆர்கானிக் உற்பத்திப் பொருளாக கருதப்படும் இதேபோல் MIS க்கு நாட்டில் வெவ்வேறு இடங்களில் அலுவலகங்கள் இருக்கிறது இந்த வெவ்வேறு அலுவலகங்களை அவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் எனவே தகவல் தொடர்புக்கான ஒரு தொகுதியையும் உருவாக்க வேண்டும் எனவே இந்த தொகுதி எம்பெடெட் ஆக கருதப்படும் இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது செலவைக் கணக்கிடுவது அல்லது இந்த மூன்று கூறுகளுக்கான விலையை மதிப்பிடுவது அவைகள் அடிப்படை கோகோமோ அல்லது இடைநிலை கோகோமோவைப் பயன்படுத்தும் மூன்று வெவ்வேறு வகைகளாகும் தனிப்பட்ட கூறுகளின் விலையைச் கூட்டவும் முதலில் இந்த கூறுகள் ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி கூறுகளின் விலையை தனித்தனியாக மதிப்பிட வேண்டும் இந்த தனிப்பட்ட கூறுகளின் விலையை கூட்ட வேண்டும் இது ஒட்டுமொத்த செலவை சிஸ்டத்தின் மொத்த செலவை உங்களுக்கு வழங்கும் இந்த வழியில் முழுமையான கோகோமோ அல்லது விவரம் கோகோமோ செயல்படும் எனவே இறுதியாக நாங்கள் இடைநிலை கோகோமோவின் அடிப்படைகளைப் பற்றி விவாதித்த சுருக்கத்திற்கு வந்துள்ளோம் வெவ்வேறு செலவு இயக்கிகள் அல்லது பெருக்கங்களை விவரித்துள்ளோம் 15 செலவு இயக்கிகள் மற்றும் அவற்றின் மதிப்புகளை நாம் பார்த்திருக்கிறோம் இடைநிலை கோகோமோவைப் பயன்படுத்தி செலவு மற்றும் எஃபர்ட் மதிப்பீட்டை விளக்கியுள்ளோம் அடிப்படை மற்றும் இடைநிலை கோகோமோவின் சில வரம்புகளைக் காட்டியுள்ளோம் இடைநிலை கோகோமோவைப் பயன்படுத்தி செலவு மற்றும் எஃபர்ட் மதிப்பீடு குறித்த சில எடுத்துக்காட்டுகளை பார்த்துள்ளோம் முழுமையான கோகோமோ அல்லது விவரம் கோகோமோவின் அடிப்படைக் கருத்துகளையும் நாம் விவாதித்தோம் இதுவே நாம் பார்த்ததின் சுருக்கமாகும் இந்த புத்தகங்களிலிருந்து நாங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்துள்ளோம் மிக்க நன்றி